8051 மைக்ரோகண்ட்ரோலர் தொடர்ச்சி ரிட்டர்ன் வழிமுறைகள் ஜம்ப் அறிவுறுத்தலுக்கு ஒத்தவை ஆனால் இது நிரல் கவுண்டரின் உள்ளடக்கத்தை ஸ்டேக் கிலிருந்து பாப் அவுட் செய்யும் பின்னர் நிரல் கவுண்டர் அந்த மதிப்புடன் ஏற்றப்படும் எனவே RET ஸ்டேக் டாப்பை ஏற்றுகிறது இது ஸ்டேக் டாப்பிலிருந்து உள்ளடக்கத்தைப் பெற்று அதை நிரல் கவுண்டரில் வைக்கிறது இதனால் நிரல் கவுண்டர் ரிட்டர்ன் செய்ய வேண்டியதைத் திரும்பப் பெறுகிறது மற்றும் செயல்படுத்தல் அந்த வழியில் தொடர்கிறது ஒரு சப்ரூட்டீனை எழுதும்போது நாம் இதை இப்படி செய்கிறோம் இது முக்கிய நிரல் என்று வைத்துக்கொள்வோம் சிறிது நேரம் கழித்து நாம் சப் லேபல் என்று அழைக்கப்படும் சப்ரூட்டீனை அழைக்கிறோம் இது சப்ரூட்டினுக்கான அழைப்பு இது சப்ரூட்டீன் பகுதி ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் இந்த அடைப்புக்குறி இந்த இடத்தில் இருக்க வேண்டும் இது சப்ரூட்டீன் இந்த சப் லேபிள் முடிந்ததும் ret அறிவுறுத்தல் உள்ளது எனவே ret அறிவுறுத்தல் அழைப்பிற்குப் பிறகு மீண்டும் இந்த அறிவுறுத்தலுக்கு எடுத்துச் செல்லும் அதை இந்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஆனால் இந்த அனைத்து செயல்பாடுகளைச் செய்வதற்கு குறிப்பாக நீங்கள் ஒரு நிரலில் சப்ரூட்டின்களைப் பயன்படுத்தும்போது ஸ்டாக் சுட்டிக்காட்டி சரியான மதிப்புடன் துவக்கப்படுகிறதா என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் செயலி ரிட்டர்ன் முகவரியைச் சேமிக்க முயற்சிக்கும் போது இந்த ரிட்டர்ன் முகவரி நிரலுக்கு பயனுள்ள சில ரேம் இருப்பிடங்களை கவனக்குறைவாக மாற்றக்கூடும் எனவே முன்னிருப்பாக இந்த ஸ்டாக் சுட்டிக்காட்டி 07 ஆக துவக்கப்படுகிறது ரீசெட் க்குப் பிறகு வங்கி 0 பதிவேடு 7 என்னும் அதே முகவரியே இருக்கும் இப்போது ஒவ்வொரு புஷ் செயல்பாட்டிலும் நிரல் கவுண்டர் அதிகரிக்கப்படும் இந்த நினைவகத்தை நீங்கள் கவனித்தால் பதிவு வங்கி 0 உள்ளது என்பதை நினைவில் கொண்டு இது 0 முதல் 7 வரையிலான வரம்பில் உள்ளது மேலும் ஸ்டேக் சுட்டிக்காட்டி 7 க்கு துவக்கப்படுகிறது இப்போது நீங்கள் அழைப்பு செய்கிறீர்கள் என்றால் முதலில் இந்த ரிட்டர்ன் மதிப்பு ஸ்டேக் ல் சேமிக்கப்படும் ரிட்டர்ன் மதிப்பு இந்த இரண்டு இடங்களான இருப்பிட எண் 8 மற்றும் இருப்பிட எண் 9 ல் சேமிக்கப்படும் இந்த இரண்டு இடங்களிலும் நிரல் கவுண்டரின் மதிப்பு சேமிக்கப்படும் இப்போது உங்கள் நிரல் அர்த்தமுள்ள ஒன்றைப் பயன்படுத்துகிறது என்றால் அது இந்த இருப்பிடங்களுடன் அர்த்தமுள்ள ஒன்றைச் செய்கிறதென்றால் அந்த உள்ளடக்கங்கள் இழக்கப்படும் எனவே இந்த நிரலை ஸ்டாக் சுட்டிக்காட்டியை சில சரியான மதிப்புகளுடன் துவக்குவது நல்லது சப்ரூட்டின்களைப் பயன்படுத்தும் போது நிரல் கவுண்டரை சேமிக்க ஸ்டேக் பயன்படுத்தப்படும் எனவே ஸ்டாக் சுட்டிக்காட்டி துவக்க வேண்டியது அவசியம் பல சந்தர்ப்பங்களில் ஸ்டாக் சுட்டிக்காட்டியின் மதிப்பு 2Fh என்று பயன்படுத்துவோம் ஏனெனில் அதற்குப் பிறகு பொதுவாக இந்த பதிவு வங்கிகள் மற்றும் அதெல்லாம் இருக்காது இதை 2 எஃப் என்று வைப்பதே நல்லது இது ஒரு ஆலோசனை மட்டுமே உங்கள் நிரல் இந்த இருப்பிடத்தைப் பயன்படுத்துகிறது என்றால் ஸ்டேக் பயன்படுத்தக்கூடிய பொருத்தமான நினைவகத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் அதே வழியில் ஸ்டாக் சுட்டிக்காட்டியைத் துவக்க வேண்டும் ஸ்டாக் சுட்டிக்காட்டி துவக்குவது மிகவும் எளிமையானது இந்த இடத்தில் mov sp 2Fh என்று எடுத்துக்கொள்வோம் அடுத்ததாக இந்த சப்ரூட்டினின் உதாரணத்தைக் காண்போம் ஒரு எண்ணின் வர்க்கத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சப்ரூட்டீனை எழுதுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இது உண்மையில் அக்குமுலேட்டரில் சேமிக்கப்பட்ட எண்ணிக்கையை வர்க்கமாக்குகுறது அந்த நோக்கத்திற்காக பெருக்கல் அறிவுறுத்தலான mul ab ஐ பயன்படுத்துகிறோம் இது ஏ வை பி ஆல் பெருக்கும் இப்போது பதிவேடு பி சப்ரூட்டினால் பயன்படுத்தப்படுவதால் முதலில் பி பதிவேட்டை சேமிப்பது நல்லது ஏனென்றால் இந்த வர்க்க சப்ரூட்டீனை அழைக்கும் முக்கிய நிரல் இந்த பி பதிவேட்டையும் பயன்படுத்தலாம் முதலில் இந்த பி பதிவேட்டை சேமிக்கிறோம் பின்னர் அந்த பி பதிவேட்டை பயன்படுத்தி ஏ ன் நகலைப் பெறுகிறோம் பின்னர் இந்த mul ab அறிவுறுத்தலால் பெருக்குகிறோம் இறுதியில் பெருக்கல் முடிவு A பதிவேட்டில் கிடைக்கிறது பெருக்கல் முடிவு 8 பிட்டுகளில் இருக்கக்கூடும் என்பதால் எண்கள் போதுமான அளவு சிறியவை இதன் விளைவாக 8 பிட்டில் உள்ளது b பதிவேட்டின் உள்ளடக்கத்தை இப்போது நாம் புறக்கணிக்கலாம் நாம் பாப் பி அறிவுறுத்தலைப் பயன்படுத்துகிறோம் இதனால் b இன் முந்தைய மதிப்பு மீட்டமைக்கப்படுகிறது பின்னர் அது திரும்ப பெறுவதற்கு ret அறிவுறுத்தலைப் பயன்படுத்துகிறது இது ஸ்டாக் நிரலின் 8 பைட் ஆகும் இது புஷ் பி 1 பைட் 2 பைட் 3 பைட் 4 பைட் சில அறிவுறுத்தல் இரண்டு பைட்டுகளைப் பெற்றுள்ளன ஒட்டுமொத்தமாக இது 8 பைட் நிரல் மற்றும் செயல்பாட்டிற்கு பதினொரு இயந்திர சுழற்சிகள் தேவை எனவே 8085 இல் நான் குறிப்பிட்டுள்ளபடி இந்த பைட்டுகள் மற்றும் இயந்திர சுழற்சிகள் எவ்வாறு வருகின்றன என்ற விவரங்கள் இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட அறிவுறுத்தல்களின் அளவுகள் மற்றும் அவை எடுக்கும் இயந்திர சுழற்சிகளின் எண்ணிக்கையை அறிய பயனர் கையேட்டை அணுக வேண்டும் இப்போது இந்த பெருக்கலைச் செய்வதற்கான மற்றொரு வழி இந்த வர்க்க செயல்பாட்டிற்கு ஏ ஐ அதிகரிக்கவும் movc a apc இந்த அட்டவணை நிரலுக்குப் பிறகு அமைந்துள்ளது இந்த கட்டத்தில் அந்த நிரல் கவுண்டருக்கு ஒரு மதிப்பு கிடைத்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது ret அறிவுறுத்தலைல் சுட்டிக்காட்டுகிறது இப்போது ஏ யின் மதிப்பு 0 ஐக் கொண்டிருந்தால் அதிகரிப்பு 1 ஆக இருக்கும் அதேப்போல் ஏ யின் மதிப்பு 1 ஆக இருந்தால் அதிகரிப்புக்குப் பிறகு 2 ஆக மாறும் எனவே இந்த கட்டத்தில் நிரல் கவுண்டரின் மதிப்பு 1000 என்று எடுத்துக்கொள்வோம் பின்னர் என்ன நடக்கிறது என்றால் ret 1 பைட் அறிவுறுத்தலாக இருப்பதால் இந்த அட்டவணை நினைவக இடம் 1000 இலிருந்து சேமிக்கப்படும் எனவே நினைவக இருப்பிடம் 1000 மதிப்பு 0 ஐப் பெறும் பின்னர் 1001 1 இன் மதிப்பைப் பெறும் பின்னர் 1002 மதிப்பு 4 ஐப் பெறும் இது போல் தொடரும் இப்போது நாம் வர்க்கப்படுத்த விரும்பும் ஏ யின் மதிப்பு 2 என்று வைத்துக்கொள்வோம் எனவே மதிப்பை 4 பெற விரும்புகிறோம் இந்த அறிவுறுத்தல் பெறப்படும் போது நிரல் கவுண்டர் மதிப்பு 1000 க்கு சமம் ஏனெனில் அது ret அறிவுறுத்தலின் முகவரி இந்த ret அறிவுறுத்தல் ஒரு பைட் ஆகும் எனவே இது முகவரி 1000 ஆக இருக்கும் எனது அட்டவணை 1001 இலிருந்து தொடங்கும் இது 1001 இது 1002 இது 1003 இப்போது என்ன நடக்கிறது என்றால் ஏ 2 க்கு சமம் ஏ வை அதிகரிக்கவும் 3 க்கு சமமாக இருக்கும் பின்னர் இது ஏ பிளஸ் பிசி 1000 3 1003 ஆகும் எனவே இது 1003 என்னும் இடத்தை அணுகும் 1003 மதிப்பு நான்கு கிடைத்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் வர்க்கத்தின் மதிப்பு 4 ஐப் பெறுகிறது மறுபுறம் a 0 க்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த விஷயத்தில் a ஐ அதிகரித்த பிறகு a 1 க்கு சமமாகிவிடும் இப்போது அது 1000 பிளஸ் 1 ஆக இருக்கும் எனவே இது இடம் 1001 ஐ அணுகும் 0 ஐப் பெறும் எனவே இந்த நிரலும் வர்க்கத்தையே கணக்கிடும் ஆனால் அது வேகமானது நிரல் வேகமாக செயல்படுகிறது பதினொரு இயந்திர சுழற்சிகளுடன் ஒப்பிடும்போது இதற்கு ஐந்து இயந்திர சுழற்சிகள் தேவை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனெனில் பெருக்கல் அறிவுறுத்தல் பல இயந்திர சுழற்சிகளை எடுக்கும் எனவே இந்த வகையில் விரைவாகப் பெருக்க செய்ய இந்த வர்க்க நிரலைப் பயன்படுத்தலாம் நிச்சயமாக இது வரையறுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் நாம் மதிப்பு 9 வரை செல்கிறோம் எனவே 0 முதல் 9 வரை மட்டுமே அந்த வர்க்க நிரலால் கணக்கிட முடியும் அதற்கு மேல் முடியாது இது மற்றொரு உதாரணம் என்னவென்றால் போர்ட் 3 இன் உள்ள மதிப்பை வர்க்கமூலம் செய்து அதன் மதிப்பை போர்ட் 1 இல் வெளியிடும் எனவே இது வர்க்கமூலத்தை கணக்கிடும் அது எவ்வாறு செய்யும் இதுதான் முக்கிய நிரல் பி3 முதலில் நாம் போர்ட் 3 இலிருந்து மதிப்பைப் பெற வேண்டும் இது போர்ட் 3 இல் கிடைக்கும் மதிப்பைக் கூறுகிறது இப்போது போர்ட் 3 இன் உள்ளடக்கத்தை ரீட் செய்ய விரும்பினால் போர்ட் 3 ஐ ஒரு உள்ளீட்டு போர்ட் ஆக கட்டமைக்க வேண்டும் போர்ட் டைப் பற்றி ஏற்கனவே கூறியதைப்போல போர்ட் 3 ல் உள்ள அனைத்தையும் ஒன்று ஆக வெளியிட வேண்டும் போர்ட் 3 பிட்களை உள்ளீடாக துவங்கவும் அடுத்த அறிவுறுத்தலில் இந்த p3 இன் உள்ளடக்கத்தை a இல் பதிவு செய்யும் இப்போது 0 x 0f என்று கருதி ஏழு முதல் நான்கு பிட்களை க்ளியர் செய்கிறோம் எனவே இந்த 0 என்பது 4 முதல் 7 வரை உள்ள பிட் ஐ மட்டுமே அணைக்கும் 0123 போன்றவை அப்படியே இருக்கும் இப்போது இந்த வர்க்கமூல நிரலை அழைக்கிறோம் இது வர்க்கமூல நிரல் எனவே இது செயல்படுத்தப்படும் இந்த ஏ வைச் செயல்படுத்தும் பின்னர் movc a pc இந்த வழியில் இது 9 வரையிலான எண்ணைப் பொறுத்து மதிப்பைக் கணக்கிடுகிறது எனவே அதனுடன் தொடர்புடைய இலக்கத்தைப் பெற்றுள்ளது குறைந்த ஆர்டர் பைட்டை எடுத்துக்கொண்டால் அது இங்கே வர வேண்டும் பின்னர் அது அந்த எண்ணை போர்ட் p1 இல் உள்ள ஏ யில் வெளியிடுகிறது sjmp l1 அதாவது sjmp loop எனவே அது மீண்டும் இங்கு வந்து அடுத்த எண்ணைப் பெறுகிறது மேலும் இது நிரலுடன் தொடரும் நிரலின் சரியானதும் நீங்கள் சரிபார்க்க முடியும் அதன் செயல்பாடுகள் அப்படி இது பொதுவாக சப்ரூட்டின்கள் எவ்வாறு எழுதப்படலாம் என்பதைக் காண்பிப்பதாகும் எனவே சப்ரூட்டீனை நாம் எழுதக்கூடிய வழி இது நாம் ஏன் சப்ரூட்டினைப் பயன்படுத்த வேண்டும் அவை கட்டமைக்கப்பட்ட அசெம்ப்ளி மொழி நிரலை வைத்திருக்க அனுமதிக்கும் எனவே முழு வேலையையும் ஒரு சப்ரூட்டின்களின் தொகுப்பாகப் பிரிக்கலாம் இது நிரலை நிர்வகிக்க பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது குறியீடு இடத்தை மிச்சப்படுத்துகிறது ஏனெனில் சப்ரூட்டின்கள் பல முறை நிரலில் அழைக்கலாம் எனவே நமக்கு இவ்வளவு இடம் தேவையில்லை ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதே குறியீட்டை மீண்டும் செய்ய விரும்பினால் நிரலின் இடத்தேவை அதிகமாக இருக்கும் டிலே நிரல்கூறுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இது எவ்வாறு செய்யப்படுகிறது move ஏ 0 0 ஏ பதிவேட்டில் நகர்த்தப்படுகிறது இந்த p0 இல் ஏ பதிவேட்டின் மதிப்பை வெளியிடுகிறோம் p0 மதிப்பைப் பெறுகிறது இந்த நிரல் என்ன செய்கிறது அமைப்பைப் பார்த்தால் ஏ 10 என்பது ஆகும் எனவே இது 10101010 ஆகும் இந்த நிரல் இது போன்ற ஒன்றாகும் இது நமக்கு கிடைத்துள்ளது போர்ட் பி 0 இலிருந்து led இணைக்கப்பட்டுள்ளது இந்த வகை led பிட் எண் பூஜ்ஜியத்திலிருந்து பிட் எண் ஏழு வழியாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த நிரலால் மாற்று led சிமிட்டுகின்றன எனவே இந்த நிரல் இதைத்தான் செய்கிறது முதலில் ஏ பதிவேட்டில் இருக்கும் 000 என்னும் மதிப்பை எடுத்து போர்ட் 0 க்கு வெளியிடுகிறது மாற்று led கள் இயக்கப்பட்டன பின்னர் நாம் அங்கு தாமதத்தை வைக்க வேண்டும் இந்த நிரல்கூறு டிலே ஒன்றை அழைக்கும் இது இந்த டிலே நிரல்கூறுகளை அழைக்கும் பின்னர் இது ஏ பதிவேட்டை காம்ப்ளிமெண்ட் செய்யும் பின்னர் இது இதற்குச் செல்லும் எனவே காம்ப்ளிமெண்ட் செய்யும் போது முன்பு ஆப் லிருந்த led இப்போது ஆன் ஆகும் முன்பு ஆன் லிருந்த led இப்போது ஆப் ஆகும் எனவே இது இப்படி செய்யப்படும் இப்போது இந்த டிலே நிரல்கூறு எவ்வாறு செயல்படுகிறது பதிவுசெய்யப்பட்ட r0 மதிப்பு 255 ஆக இருக்கும் அதாவது ffh ஐப் பெறுகிறது பின்னர் இங்கே jnz r0 r0 குறைக்கப்படும் மற்றும் அது ஜம்ப் ஆகும் r0 0 ஆகும் வரை இந்த கட்டத்தில் அது சுழலும் 255 சுழற்சிகள் நடக்கும் பின்னர் அது ரிட்டர்ன் ஆகும் இது ஒரு சிறிய தாமதத்தை அளிக்கிறது இதனால் இது மனித கண்ணுக்கு தெரியும் உற்பத்தி செய்யப்படும் மொத்த தாமதத்தை நீங்கள் காணலாம் mov r0 0ffh குறிப்பு நேரம் 1341 ஒரு சுழற்சி பின்னர் இந்த அறிவுறுத்தல் djnz r0 இங்கே உள்ளது இது 2 சுழற்சிகள் எடுக்கும் அது 255 முறை மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது மொத்தமாக இரண்டு தடவை 255 சுழற்சிகள் எடுக்கும் பின்னர் கடைசியில் ரிட்டர்ன் 2 சுழற்சிகள் எடுக்கும் ஆக மொத்தம் 513 சுழற்சிகளை எடுக்கும் மறுபுறம் நீங்கள் ஒரு பெரிய தாமதத்தை விரும்பினால் நாம் மற்றொரு டிலே நிரல்கூறு ஐ மேற்கொள்ளலாம் இங்கே நாம் r6 0ffh ஐப் பெற்றுள்ளோம் பின்னர் r7 0ffh பின்னர் djnz r7 இது இங்கே செய்கிறது அது முடிந்ததும் djnz r6 லூப் 1 இது இரண்டு தாமதங்களை லூப் 1 மற்றும் லூப் 0 களை பதிவேடு ஜோடி r6 மற்றும் r7 ஐ வைக்கிறது மொத்த சுழற்சிகளின் எண்ணிக்கையை நீங்கள் இதேபோன்ற முறையில் கணக்கிடலாம் எனவே இது 130818 இயந்திர சுழற்சிகள் எனவே கிரிஸ்டல் அதிர்வெண் உங்களுக்குத் தெரிந்தவுடன் இந்த வழக்கத்தால் உருவாக்கப்படும் உண்மையான தாமதம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே இது மிக அதிக தாமதத்தைப் பெற்றுள்ளது அடுத்து இது நீண்ட தாமத செய்யக்கூடிய உதாரணம் இந்த பச்சை led ஐப் பெற்றுள்ளோம் பின்னர் sjmp மீண்டும் இந்த நிரலுக்கு செல்லலாம் மேலும் இந்த நீண்ட தாமதம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் பார்க்கலாம் குறியீடு நினைவகத்திலிருந்து ரேமுக்கு ஒரு ஸ்டிரிங் ஐ நகர்த்தக்கூடிய மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் dptr ஸ்டிரிங் எனவே இந்த ஸ்டிரிங் சேமிக்கப்பட்ட இடத்திலிருந்து dptr ஒரு எண்ணைப் பெறும் இது ஸ்டிரிங் இந்த ஸ்டிரிங் க்கு ஒரு முகவரி கிடைத்துள்ளது ஹாஷ் ஸ்டிரிங் என்று கூறும்போது இ தன் தொடர்புடைய முகவரி ஏற்றப்படும் dptr அந்த முகவரியைப் பெறும் R0 எத்தனை எழுத்துக்கள் உள்ளன என்பதை ஏற்றுகிறோம் இது உண்மையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 எழுத்துக்கள் எனவே மொத்தம் 16 எழுத்துக்கள் உள்ளன எனவே இது 01h இங்கே எந்த எழுத்துடனும் முடிவடையவில்லை எனவே 6 எழுத்துக்கள் உள்ளன என்று சொல்கிறோம் பின்னர் ஏ பதிவேட்டை க்ளியர் செய்கிறோம் movc a adptr dptr t என்னும் எழுத்துக்குறியைச் சுட்டிக்காட்டுகிறது நினைவக இருப்பிடம் 1000 இலிருந்து இந்த எழுத்துக்கள் சேமிக்கப்பட்டுள்ளன இது t என்ற எழுத்து இது h என்ற எழுத்து இது i s என்ற எழுத்துக்கள் இது இப்படியே சென்று 0 உடன் முடிவடைகிறது எனவே இது ஸ்டிரிங் நீங்கள் இந்த அறிவுறுத்தலைச் செயல்படுத்தும்போது dptr மதிப்பு 1000 ஐப் பெறுகிறது எனவே dptr 1000 க்கு சமமாகிறது இப்போது இந்த அறிவுறுத்தலை நீங்கள் கவனித்தால் அது என்ன சொல்கிறது ஏ பிளஸ் டி ஏ யின் மதிப்பு 0 இந்த இடத்தில் ஏ பிளஸ் டி இது இந்த இருப்பிடத்தை அணுகும் எனவே அந்த எழுத்து a க்கு நகர்த்தப்படும் ஏ t என்னும் எழுத்துக்குறியைப் பெறும் மற்றும் ஜம்ப் ஆன் 0 டு ஸ்டாப் உங்களுக்கு கிடைத்திருப்பது பூஜ்ஜியமாக இருந்தால் அது முடிவடையும் அது முடிந்துவிட்டது இல்லையெனில் இது r0 ஐ செயல்படுத்துகிறது r0 ஆல் சுட்டிக்காட்டப்பட்ட இடத்திற்கு நகலெடுக்கப்பட்ட ஏ பதிவேட்டின் உள்ளடக்கம் செல்கிறது எனவே r0 என்பது 10 H ஆகும் இந்த r0 நீங்கள் உண்மையிலேயே நகர்த்த விரும்பும் இடத்தை சுட்டிக்காட்டும் என்று கருதப்படுகிறது இது 10 H முகவரி எனவே r0 இந்த அர்த்தத்தை கொண்டு ஸ்டிரிங் ஐ இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு நகர்த்தலாம் அதனை ரேமில் நகலெடுக்கலாம் mov r0 a இந்த டி எழுத்துக்குறி ஏ பதிவேட்டில் இருந்தது அது 10 என்ற இடத்திற்கு வரும் பின்னர் dptr ஐ செயல்படுத்தவும் dptr மதிப்பு அதிகரிக்கப்படும் பின்னர் r0 ம் அதிகரிக்கும் பின்னர் sjmp loop one எனவே அது இங்கே திரும்பி வரும் மீண்டும் smp loop ஒன்றை க்ளியர் செய்யும் க்ளியர் ஏ இப்போது dptr மதிப்பு 1001 ஆகும் dptr உடன் மீண்டும் ஏ சேர்க்கப்படும் அதனால் அது 1001 ஆக மாறும் எனவே அது அடுத்த இடத்திற்கு சுட்டிக்காட்டப்படும் அந்த வழியில் அது அடுத்த எழுத்தை ஏ பதிவேட்டில் பெறும் மேலும் அந்த எழுத்து r0 என சுட்டிக்காட்டப்பட்ட அடுத்த இடத்திற்கு நகரும் இங்கே நாம் r0 ஐ அதிகரித்துள்ளோம் எனவே r0 இப்போது அடுத்த இடத்தை சுட்டிக்காட்டுகிறது h எழுத்து இங்கே நகலெடுக்கப்படும் t எழுத்துக்குறி அங்கே நகலெடுக்கப்பட்டது h எழுத்து இங்கே நகலெடுக்கப்படும் இந்த வழியில் அது தொடர்கிறது இறுதியாக jz மூலம் 0 எழுத்துக்குறியை அடையும் போது அது நிறுத்திக்கொள்ளும் இங்கே இந்த கட்டத்தில் எல்லையற்ற சுழற்சியில் நிரல் இருக்கும் தொடர்ந்து sjmp நிறுத்தங்கள் எனவே இது இந்த கட்டத்தில் எல்லையற்ற சுழற்சியில் உள்ளது குறியீட்டு நினைவகத்திலிருந்து ரேமுக்கு ஸ்டிரிங் ஐ நகர்த்த இந்த வகை நிரலைப் பயன்படுத்தலாம் அடுத்து மற்றொரு நிரலைப் பார்ப்போம் இது வெளியேற்றுவதற்கு போர்ட் பூஜ்ஜியத்தை உள்ளீட்டு பயன்முறையாக அமைத்து போர்ட் பூஜ்ஜியத்திலிருந்த மதிப்பை ஏ பதிவேட்டில் ரீட் செய்கிறது பின்னர் ரீட் செய்த மதிப்பை p1 பதிவேட்டில் வைக்கிறது இது அடிப்படையில் p0 போர்ட்டிலிருந்து வரும் மதிப்பை p1 போர்ட்டுக்கு நகலெடுக்கிறது எனவே p0 போர்ட்டிலிருந்து மதிப்பு p1 போர்ட்டில் நகலெடுக்கப்படுகிறது நீங்கள் நேரடியாக p0 மற்றும் p1 க்கு இடையில் மாற்ற முடியாது அது ஏ பதிவேட்டின் வழியாகத்தான் செல்லும் அடுத்து சதுர அலையை 50 சதவிகித பணிசுழற்சி உருவாக்கும் ஒரு நிரலைப் பற்றி பேசுகிறோம் எனக்கு ஒரு சதுர அலை கிடைத்திருந்தால் இது போல் சதுர அலை கிடைத்தால் இது ஆன் பீரியட் லிருந்து ஆஃப் பீரியட் வரைக்கும் இது ஒரு பீரியட் ன் தொடக்க நேரம் என்று நான் சொன்னால் இது ஒரு காலகட்டத்தின் தொடர்புடைய n நேரம் இது நம்மிடம் இருக்கும் t காலம் இப்போது இந்த காலகட்டத்தில் எனவே பணிசுழற்சி என்பது ஆன் நேரத்தை காலக்கட்டத்தால் வகுக்க வேண்டும் நான் 50 சதவிகித பணிசுழற்சி எனக் கூறினால் அதாவது பாதி நேரத்திற்கு சமிக்ஞை அதிகமாகவும் மீதி நேரம் சமிக்ஞையின் அளவு குறைவாகவும் இருக்கும் வேறு சில வகை அலைகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் அதாவது இந்த கட்டத்தில் சமிக்ஞை அதிகமாக இருக்கும் இந்த இடத்தில் அது குறைவாக இருக்கலாம் பின்னர் இவ்வளவு நேரத்திற்கு இது குறைவாகவே இருக்கும் அலை இது போல இருக்கலாம் இங்கே பணிச்சுழற்சி மிகவும் குறைவாக உள்ளது ஏனென்றால் அதிகமான அலை குறைந்த நேரத்திற்கு இருக்கிறது ஆனால் கால நேரம் அதே போலவே இருக்கிறது இந்த வழியில் நாம் வெவ்வேறு பணிச்சுழற்சியைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் 50 சதவிகித பணிச்சுழற்சியை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் இதை இப்படி செய்யலாம் போர்ட் 1 பிட் எண் 2 இல் உருவாக்க விரும்புகிறோம் எனவே போர்ட் 1 பிட் எண் 2 ஐ காம்ப்ளிமெண்ட் செய்யவும் ஒரு டிலே அழைப்பு டிலே அழைப்பு அங்கு சிறிது தாமதத்தை உருவாக்கும் பின்னர் மீண்டும் sjmp எனவே அது மீண்டும் இங்கு வரும் அல்லது இதை நாம் இப்படிச் செய்யலாம் வெளிப்படையான தொகுப்பையும் செய்யலாம் எனவே நாம் பிட் 1 2 ஐ அமைக்கனும் பின்னர் தாமதத்தை வைக்கவும் பின்னர் க்ளியர் 1 2 மீண்டும் தாமதத்தை அழைக்கவும் பின்னர் மீண்டும் sjmp செய்யவும் இங்கே வித்தியாசம் என்னவென்றால் முதல் விஷயம் போர்ட் ன் சீரற்ற மதிப்பை அது சார்ந்துள்ளது அது அந்த மதிப்பைக் காம்ப்ளிமெண்ட் செய்கிறது ஆரம்பத்தில் சமிக்ஞையின் அமிசம் குறித்து நமக்கு மிகவும் உறுதியாகத் தெரியவில்லை ஆனால் இரண்டாவது விஷயத்தில் சமிக்ஞையின் அமிசம் ஆரம்பத்தில் அதிகமாக உள்ளது பின்னர் அது குறைந்த நிலைக்குச் செல்கிறது இதுவே இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையிலான வேறுபாடு இல்லையெனில் அவை ஒன்றே மற்றொரு எடுத்துக்காட்டு நாம் 66 சதவீத பணிச்சுழற்சியை உருவாக்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் நான் கடிகாரத்தை இரண்டு நேர அலகுகளுக்கு அதிகமாக வைத்திருந்தால் அது ஒரு நேர அலகுக்கு குறைவாக இருக்க வேண்டும் இதில் நீங்கள் 66 சதவீத பணிச்சுழற்சியைப் பெறலாம் மொத்த கால அவகாசம் 3 எனக் கூறினால் அதிலிருந்து இரண்டு நேர அலகுக்கு அதிகமாகவும் மீதமுள்ள ஒரு அலகுக்கு குறைவாகவும் வைக்கிறோம் எனவே சமிக்ஞை இது போன்றது இரண்டு நேர அலகுக்கு அது அதிகமாக உள்ளது ஒரு முறை அலகுக்கு அது குறைவாக இருக்கும் இரண்டு முறை அலகு அது அதிகமாக உள்ளது ஒரு முறை அலகு குறைவாக உள்ளது பின்னர் அது இரண்டு நேர அலகுகளுக்கு அதிகமாக செல்கிறது பின்னர் அது குறைவாகி வருகிறது இப்படி நாம் அதைப் பெற முடியும் இது அடிப்படையில் மூன்றில் இரண்டு பங்கு எனவே இது மொத்தம் 3 என்று சொன்னால் இது 2 இன் அலகு அடிப்படையில் இருக்கும் 66 சதவிகித பணிச்சுழற்சியைப் பெறுகிறோம் அதை எவ்வாறு செய்வது இந்த போர்ட் 1 பிட் எண் இரண்டாக அமைத்து தாமத வழக்கத்தை அழைக்கிறோம் பின்னர் இரண்டு தாமதங்களை வைக்கிறோம் தாமத வழக்கத்திற்கு ஒரு அழைப்பு இருந்தால் அது ஒரு நேர அலகு தாமதத்தை உருவாக்குகிறது என்று கருதினால் நான் இரண்டு அழைப்புகளை தருகிறேன் எனவே நான் இரண்டு தாமதங்களைப் பெறுவேன் பின்னர் அந்த பிட்டை க்ளியர் செய்கிறேன் எனவே அது குறைவாகிவிடும் பின்னர் நான் ஒரு அலகு தாமதப்படுத்துகிறேன் இது தாமத அழைப்பு எனவே அந்த சப்ரூட்டினுக்கு ஒரு யூனிட் தாமதத்தை இது உருவாக்கும் பின்னர் அது மீண்டும் sjmp ஆக இருக்கும் எனவே நீங்கள் இந்த இடத்திற்கு மீண்டும் வருவீர்கள் இப்போது இது போர்ட் 1 2 இன் பிட் ஐ அமைக்கும் அதன்படி இந்த முறை உருவாக்கப்படும் எனவே இது தாமதங்கள் மற்றும் பிறவற்றை உருவாக்கக்கூடிய ஒரு வழியாகும் ஆனால் பல முறை என்ன நடக்கிறது என்றால் உட்பொதிக்கப்பட்ட பயன்பாடுகளுக்கு சில துல்லியமான தாமதம் தேவைப்படும் எடுத்துக்காட்டாக ஒரு போக்குவரத்து ஒளி கட்டுப்பாட்டு அமைப்பை வடிவமைப்பதற்காக இந்த 8051 மைக்ரோகண்ட்ரோலரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் போக்குவரத்து சிக்னல்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு இயக்கப்பட வேண்டும் எனவே இது விகிதாசாரமில்லாமல் சில நிலையான தொகையாக 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் அல்லது 30 வினாடிகள் அப்படி ஏதாவது இருக்கலாம் ஆனால் அந்த மதிப்பு சரியான கடிகாரத்துடன் பொருந்த வேண்டும் எனவே அந்த நிகழ்வுகளுக்கு இதுவரை நாம் கவனித்து வரும் இந்த மென்பொருள் நடைமுறைகளின் மூலம் இந்த துல்லியமான தாமதங்களை ஏற்படுத்த முடியாது எனவே அந்த நோக்கத்திற்காக டைமர்கள் எனப்படும் ஒருவித வன்பொருளை நாம் பயன்படுத்த வேண்டும் 8051 ல் டைமர்களால் உள் கட்டமைக்கப்பட்டுள்ளது அவை டைமராகவோ அல்லது கவுண்டராகவோ பயன்படுத்தப்படலாம் பின்னர் அந்த வன்பொருள்களைப் பயன்படுத்தி அந்த நடைமுறைகளைப் பயன்படுத்தி சில குறிப்பிட்ட தாமதங்களை உருவாக்கலாம் எனவே 8051 க்கு இரண்டு டைமர் கவுண்டர்களான டைமர் கவுண்டர் 0 மற்றும் டைமர் கவுண்டர் 1 கிடைத்துள்ளன மேலும் அவை நேர தாமதத்தை உருவாக்கும் டைமராக பயன்படுத்தப்படலாம் அந்த வழக்கில் கடிகார மூலமானது 8051 இன் உள் படிக அதிர்வெண் ஆகும் எனவே இது உள் படிக கடிகார அதிர்வெண் அடிப்படையில் நேரத்தைக் கணக்கிடும் அந்த படிக அதிர்வெண் நமக்குத் தெரிந்தவுடன் அந்த டைமருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கலாம் எனவே சில சரியான தாமதங்களை உருவாக்க அந்த கணக்கீடுகளைப் பார்ப்போம் இது ஒரு வகை பயன்பாடு பிற சாத்தியக்கூறுகளான ஒரு நிகழ்வு கவுண்டராகப் பயன்படுத்தலாம் ஒரு கன்வேயர் பெல்ட் இருந்தால் எந்த உருப்படிகள் கடந்து செல்கின்றன மேலும் எத்தனை உருப்படிகள் அனுப்பப்பட்டன என்பது போன்ற எண்ணிக்கையை செய்யலாம் எனவே அந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு வெளிப்புற துடிப்பை உருவாக்க முடியும் மேலும் வெளிப்புற துடிப்பை இந்த டைமர் கவுண்டர் தொகுதி மூலம் கணக்கிடப்படலாம் அந்த விஷயத்தில் அந்த தொகுதி ஒரு கவுண்டராகவும் அந்த துடிப்பு உள் படிகத்திலிருந்து வருவதற்கு பதிலாக இந்த வெளிப்புற பிட்டிலிருந்து வருவதாக கட்டமைக்கப்பட வேண்டும் இது டைமர் 0 வைப் பெற்றிருப்பது போன்ற பொதுவான அமைப்பு எனவே அது டைமர் 0 ஆகும் இந்த TL0 மற்றும் TH0 கிடைத்துள்ளன இந்த இரண்டு பதிவேடுகள் தான் நேர மதிப்பைக் கொண்டிருக்கும் TH0 மற்றும் TL0 பதிவுகளுக்கான ஆரம்ப மதிப்பை நாம் அமைக்கலாம் பின்னர் 8051 எண்ணும்போது டைமரைத் தொடங்கலாம் எனவே நீங்கள் அந்த இடத்திலிருந்து டைமரைத் தொடங்கலாம் எனவே நீங்கள் அதைத் தொடங்கியதும் அது எண்ணத் தொடங்கும் உள்ளீடு இண்டர்னல் கணினி கடிகாரத்திலிருந்து வரும் கணினி கடிகாரம் நமக்கு உள்ளீட்டை வழங்கும் எனவே அந்த அடிப்படையில் அது எண்ணும் மற்றும் பதிவேட்டின் உள்ளடக்கம் 0 ஆகும்போது நேரம் முடிந்தது என்பதைக் குறிக்க வெளியீட்டு பிட்டை ஒன்று என்று அமைக்கும் எனவே அதன் அடிப்படையில் வேறு சில குறியீடுகளை இயக்க மீண்டும் சில முடிவுகளை எடுக்கலாம் அல்லது அந்த நோக்கத்திற்காக சில வெளிப்புற சமிக்ஞைகளை உருவாக்கலாம்